பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் எங்களுடன் மின் பொறியியல் துறையிலிருந்து பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் உள்ளார் மகிழ்ச்சி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இங்கே ஐ மெட்ராஸில் கடத்த 7 வருடங்களாக இத்துறையில் இருந்து வருகிறார் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் 7 ஆண்டுகள் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இதற்கு முன் அவர் மும்பையில் சுமார் 8 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தார் பேராசிரியர் தீபா வெங்கையர் மும்பை பல்கலைக்கழகம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மும்பை பல்கலைக்கழகம் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அப்படியானால் அவர் 15 ஆண்டுகளாக ஆசிரியராக அனுபவம் பெற்றவர் ஃபோட்டோனிக்ஸ் நான்லீனியர் ஆப்டிக்ஸ் ஃபைபர் லேசர்கள் மற்றும் ஆப்டிகல் சிக்னல் ப்ரோசஸிங் ஆகியவற்றில் பணியாற்றிய அனுபவம் உள்ளது பரந்த அளவிலான தொழில்நுட்ப தொடர்பு வழிமுறைகள் பற்றி அடிக்கடி தொடர்பு கொள்கிறோம் அவர் நம்முடன் சேர்த்தமைக்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தொடர்புடைய ஆராய்ச்சிகளின் அம்சங்களை யோசனையாகப் நாம் இன்று பெறுவோம் எனவே தீபா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறை நீண்ட காலமாக பேசப்படும் ஒரு முக்கிய துறையாகும் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் 20 30 வருடங்களுக்கும் மேலாக இன்னும் மாணவர்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் அதிக இலக்கியம் கொண்ட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறை பாரம்பரிய ஆராய்ச்சிப் பகுதி எது பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் முதலில் என்னை அழைத்ததற்காக நன்றி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை இது பல துறையுடன் இணைத்தது ஆகும் நீங்கள் சரியாக சுட்டிக்காட்டியுள்ளபடி பாரம்பரியத்தில் கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் உள்ளன பவர் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் ஹை வோல்ட்டேஜ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆகியவற்றில் பாரம்பரியமாக மெஷின் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வி எல் எஸ் ஐ மேலும் அந்த பகுதியில் தொடர்கிறது ஆராய்ச்சி எனவே இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் நிறைய சூரிய பொருட்கள் வந்துள்ளன ஒவ்வொரு நுகர்வோறும் மின்சக்தி தயாரிப்பாளர் ஆவார் மிகவும் பாரம்பரிய பகுதியாக இருக்கும் மின்வழங்கல் பகுதியில் இருந்து இது செல்கிறது இப்போது நீங்கள் அந்த பாரம்பரிய பகுதிகளிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு உள்ளீடுகளை வைத்திருக்கின்றீர்கள் அங்கு முன்னர் இது சிறிய நீர்மின்சார திட்டங்களுக்கு பயன்பட்டது இப்போது நீங்கள் உட்கார்ந்து உள்ள பகுதியில் இருந்து நிறைய உள்ளீடுகள் வரலாம் என்று நினைக்கிறேன் இதேபோல் வி எல் எஸ் ஐ நுண்ணுயிரியல் அது ஏற்கனவே உள்ள பாரம்பரியம் போடோனிக்ஸ் மின் துறைக்கு ஒத்த பகுதியில் உள்ளது இது நாம் அழைக்கப்படும் மின்னணு எதிர் பகுதியாக உள்ளது எலக்ட்ரான்களில் உள்ள எலக்ட்ரான்கள் மற்றும் போடோனிக்ஸ்சில் உள்ள போட்டோன்களை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் போட்டான்கள் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் எனவே பாரம்பரியமாக இது ஒளியியல் சரியானது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் பாரம்பரியமாக அதை ஒளியியல் என்று அழைத்ததும் பின்னர் நீங்கள் ஒளியியல் கொள்கைகளிலிருந்து தொடங்கினீர்கள் பின்னர் அது ஒரு பொறியியல் முன்னோக்குக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதைப் பார்க்கிறீர்கள் கம்யூனிகேஷன் சிக்னல் ப்ரோசஸிங் ஆகியவை வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படும் மிகவும் அடிப்படையான பாடமாகும் பேச்சு செயலாக்கம் பட செயலாக்கம் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் செயலாக்கம் மேலும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கான செயலாக்கமாக இருக்கலாம் இவை மின் பொறியியல் துறையில் வலுவான பாரம்பரிய பகுதிகள் ஆனால் உங்களுக்குத் தெரியும் ஆராய்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பொறுத்தவரை விஷயங்கள் மாறும் என்று நாம் அறிவோம் இயற்பியல் அல்லது வேதியியல் போல மின் பொறியியல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடர்ந்து விரிவடைந்து இல்லை அது பல பகுதிகளை உள்ளடக்கியது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் உங்களுக்கு கணித மற்றும் இயற்பியல் தெரிந்தால் அதை நீங்கள் மின் பொறியியல் துறையில் நன்றாகப் பயன்படுத்தலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் அந்த கணிதம் மற்றும் இயற்பியல் எங்கே கிடைக்கும் நீங்கள் உங்கள் அடிப்படையை பெற வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அடிப்படைகள் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் எனவே இப்போது எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் துறையில் புதிய ஆராய்ச்சி பகுதிகளை நீங்கள் அறிவீர்கள் பேராசிரியர் தீபா வெங்கையர் நிச்சயமாக பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் நிறைய கவனம் செலுத்துகிறார்கள் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் உண்மையாக சூர்ய சக்தி பகிர்வு கிரிட் ஸ்மார்ட் கிரிட் எப்படி செய்ய வேண்டும் நீங்கள் எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறீர்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பகுதியில் எப்படி க்ரிட்டில் சேர்ப்பீர்கள் பொதுவாக மின் பொறியியல் துறையில் 5 பிரிவுகள் உள்ளது என்று நீங்கள் சொல்லலாம் கம்யூனிகேஷன் துறைகளில் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கான தொடர்பு ஆண்டெனா தயாரிப்பு வயர்லெஸ் அமைப்புகள் வன்பொருள் மற்றும் மென்பொருளை ஆகியவற்றை உள்ளடக்கியது உதாரணமாக நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் இருந்து ரிசீவருக்கு அனுப்புவதற்கு சமிக்ஞை அனுப்ப முயற்சிக்கிறீர்களானால் தரவு விகிதங்கள் அதிகரிக்க வேண்டும் எனவே உங்கள் சேனலை மாற்றியமைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் சமிக்ஞையின் ஒரு தகவல்தொடர்பு கட்டுப்பாட்டை செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு பின்னூட்ட அடாப்டர் கொடுக்க வேண்டும் இது கணிதத்தின் பயன்பாடு மிகுந்ததாக இருக்கிறது எனவே கணிசமான கணிதம் மற்றும் சமிக்ஞை செயலாக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அது ஒரு மின் பொறியியல் என அழைக்கிறோம் எங்களது ஐ அமைப்பில் ஒன்று ஆனால் இது முக்கியமாக தகவல்தொடர்பு சமிக்ஞை செயலாக்க மற்றும் தொடர்புடைய பகுதிகளாகும் இரண்டாவது பகுதி பவர் சிஸ்டம்ஸ் மற்றும் பவர் எலெக்ட்ரானிக்ஸ் ஆகும் எனவே நான் முன்பு கூறியது போல் விநியோகிக்கப்பட்ட மின்சாரம் ஒரு விஷயம் தர சக்தி ஒவ்வொரு நுகர்வோறும் க்ரிட்டில் மின்சக்தியை செலுத்த தொடங்குகிறார்கள் எடுத்துக்காட்டாக டீ என் ஈ பி எப்படி மின்சக்தியின் தரத்தை உறுதி செய்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் இப்போது ஒரு மென்பொருள் அணுகுமுறை உள்ளது அதனுடன் வன்பொருள் அணுகுமுறையும் உள்ளது அதனால் அந்த பகுதியில் முன்னேற்றங்கள் உள்ளன உதாரணமாக புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி வழியில் காற்று மற்றும் சூர்ய சக்தி அதை எப்படி க்ரிட்டில் சேர்ப்பது போன்றவையாகும் பெரும்பாலானவர்களுக்கு சூரிய DC திட்டம் பற்றி தெரியும் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நேரடி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் உங்களுக்குத் தெரியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நேரடி டி பேராசிரியர் தீபா வெங்கைத் நேரடி டி நுகர்வு எங்கே எப்படி உங்கள் விளக்குகளை உருவாக்குவது யில் வேலை செய்யும் எப்படி உங்கள் மின்விசிறிகளை பிரிட்ஜ் போன்றவற்றை டி யில் வேலை செய்ய வைப்பீர்கள் இது மின்சக்தி இழப்பை குறைக்கும் இது சமூக தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய திட்டமாகும் எனவே அந்த பகுதியில் நிறைய முயற்சி நடந்து வருகிறது அது சக்தி அமைப்புகள் மின் மின்னணுவியல் இயந்திரங்கள் பற்றியது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெவ்வேறு பயனர்கள் வெவ்வேறு தேவைகளை கொண்டிருப்பார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் உதாரணமாக செயற்கைக்கோளுக்கு தேவைப்படும் சிறிய மின்னழுத்தம் மற்றும் உயர் மின்சாரம் இதற்கு டி மாற்றங்களை எப்படி செய்வீர்கள் நீங்கள் மின் சக்தியை க்ரிட்டில் இருந்து சூரியனிலிருந்து பெறலாம் எப்படி ஒரு டி வேறொரு டி க்கு மாற்றம் செய்வீர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் ரோபாட்டிக்ஸ் கூட நீங்கள் பொறியியலில் எடுக்கும் எந்தவொரு பகுதியும் டி மாற்றி தேவைப்படும் எனவே இது மற்றொரு முக்கியமான பகுதி நீங்கள் பயன்பாடு சார்த்த டி மாற்றி வடிவமைப்புகளை அறிவீர்கள் மூன்றாவது பெரிய பகுதி மைக்ரோ எலெக்ட்ரானிக்ஸ் மற்றும் வி எல் எஸ் ஐ ஆகும் மைக்ரோ எலெக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு தெரியுமா கிரானுலரிட்டி கீழே போகிறது நானோமீட்டரிலிருந்து துணை நானோமீட்டர் வகை சாதன பரிமாணங்களுக்கு செல்கிறீர்கள் எனவே உங்களிடம் தொடர்புடைய கணிதமும் உள்ளது அதனுடன் இணைந்த இயற்பியலையும் அதனுடன் உற்பத்தி தொழில்நுட்பத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அடுத்த முக்கியமான பகுதி மைக்ரோ எலெக்ட்ரானிக் மற்றும் மைக்ரோஎலக்ட்ரோனிக் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் இப்போது இது நானோ எலக்ட்ரோனிக் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் முறைமைகளாக உருவாகிறது இதில் சாதன பரிமாணங்கள் மிகவும் சிறியதாக இருக்கும் மேலும் சில சாதனங்களை நீங்கள் கட்டுப்படுத்தவோ அல்லது மாற்றவோ முடியும் பிளாஸ்மோனிக்ஸ் மற்றொரு புதிய பகுதி அங்கு உலோக இடைமுகங்கள் ஒளியின் சில பண்புகள் அதிகரிக்க முடியும் சிலிகான் போட்டோனிக்ஸ் மற்றொரு பகுதி அங்கு எலக்ட்ரான் ஒருங்கிணைந்த சர்க்குட் போல போட்டோனிக் ஒருங்கிணைந்த சர்க்குட் இன்று கணினி அறிவியலின் மிகப்பெரிய பிரச்சனை மதர்போர்டில் சி பி யூ வில் இருந்து நினைவகத்திற்கு எவ்வளவு விரைவாக நீங்கள் மாற்ற முடியும் இப்போது ஒளியியல் முறையில் அதை செய்யும் பொழுது எலக்ட்ரானிக் டொமைன் தேவையில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் உயிர் மருத்துவ சாதனங்களைச் சுற்றி நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அறுவை சிகிச்சையை சிறப்பாக செய்வதற்கு அல்லது டாக்டர்களுக்கும் இதுபோன்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் நீங்கள் எவ்வாறு உதவலாம் எனவே எல்லா இடங்களிலிருந்தும் கட்டுப்பாட்டு கருவி மற்றும் நாங்கள் உயிரி மருத்துவ பொறியியல் பற்றி பேசினோம் ஸ்மார்ட் நகரம் சூழ்நிலையில் சென்சார் நெட்வொர்க் உருவாக்க பல சென்சார்கள் பயன்படுகிறது அது வயர்லெஸ் நெட்ஒர்க் மற்றும் போடோனிக்ஸ் ஆகிய இரண்டு துறைகள் இணைந்தவை ஆகும் ஸ்மார்ட் நகரம் சூழ்நிலையில் பல சென்சார் இருக்கும் சிலது எலக்ட்ரானிக் சென்சார் சிலது போடோனிக் சென்சார் இரண்டும் அனைத்தும் ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கான இணைப்பைப் பயன்படுத்தி மத்திய அலுவலகதை இணைக்கும் பின்னர் சரியான செயல்முறை தேவைப்படும் எனவே இவை அனைத்தும் எலக்ட்ரான்கள் வரவிருக்கும் மற்றொரு பகுதியாகும் அங்கு நெகிழ்வான எலக்ட்ரானிக்ஸ் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் சாம்சங் போன்ற நிறுவனங்கள் விளம்பரம் செய்யும் வளையக்கூடிய தன்மையுடைய டெலிவிசின் மற்றும் செல்போனை உங்கள் பாக்கெட்டில் வைக்கலாம் உருட்டி வைக்கலாம் நீங்கள் எவ்வாறு திறம்பட அதை உருவாக்க முடியும் எவ்வளவு வேகமாக இந்த சாதனங்கள் பதிலளிக்கும் உதாரணமாக ஒரு பயன்பாட்டை பயன்படுத்தலாம் மற்றும் திரையில் தூக்கி எறியலாம் எனவே இது முற்றிலும் பரந்த பகுதி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே இப்போது நாம் பார்த்தால் மாணவர் வருங்காலத்தில் வரவிருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு கல்லூரிகளிலும் மின் பொறியியல் துறைகள் உள்ளன பொறியியல் துறையில் பாரம்பரிய பொறியியல் பகுதிகள் உள்ளன எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் துறையில் இளங்கலை படிப்புகள் நாடு முழுவதும் பல நிறுவனங்கள் வழங்கப்படுகின்றன அவர்கள் எம் டி படிக்க இங்கு வரும்பொழுது என்ன சிக்கல்களை சந்திக்கிறார்கள் ஒரு கோர்ஸ் அடிப்படையிலான வேலையில் இருந்து ஆராய்ச்சி சார்ந்த வேலைக்கு செல்கிறார்கள் அதுவே சில சவால்களை வழங்குகிறது பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எலக்ட்ரிகல் என்ஜினியரிங் துறையில் உயர்நிலைப் பட்டத்திற்கு வருகிற மாணவர் சமூகத்தில் நீங்கள் பார்க்கும் குறைகள் என்ன பேராசிரியர் தீபா வெங்கடேசன் இது உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு விஷயம் எங்கள் ஆராய்ச்சிக் குழுவிற்குள் ஆசிரியக் குழுவில் விவாதித்து கொண்டிருக்கிறோம் இளங்கலைத் திட்டத்தின் முடிவில் மாணவர்கள் கேட் பரீட்சை எழுதுவது உங்களுக்கு தெரியும் தகுதிப் பரிசோதனைகள் உங்கள் நினைவு திறன் அடிப்படை மட்டங்களில் படிப்பதற்கான அறிவு போன்றவற்றை சோதிக்கும் அவர்கள் குறிப்பிட்ட சூழலில் ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி மிகச் சிறந்த முறையில் இலக்கை ஆய்வு ஏதாவது ஒன்றை உருவாக்க விரும்புவீர்கள் நீங்கள் கோட்பாட்டு வேலை அல்லது சோதனை வேலை செய்ய முடியும் உருவகப்படுத்துதல் அல்லது கோட்பாடுகளை செய்ய முயற்சிக்கும் பொது ஏற்படும் சவால்களைப் பற்றி பேசுவோம் மாணவர்களிடம் கணிதம் வலுவாக இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் கணிதவியல் போதுமானதாக இல்லை நீங்கள் கணிதத்தைப் பெறுவீர்கள் என்றால் இயற்பியல் கிடைத்தால் மற்றவர்கள் கணிதத்தில் மிகவும் வலுவாக இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் அது மிகவும் தான் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் அவர்கள் ஒரு ஸ்டீரியோ வகை சிக்கலை தீர்க்க முடிகிறது ஆனால் ஒரு சூழ்நிலையை கொடுத்தால் அவர்கள் அதன் பிரச்சனையை தீர்க்க முடியாது ஆராய்ச்சிப் பயிற்சியின் ஒரு பகுதி நாம் புரிந்து கொள்ளும் நோக்கில் உள்ளது ஆனால் வெவ்வேறு இடங்களில் இருந்து தொடர்பு பெற்று பிரச்சனையைப் தீர்க்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கடினமானது பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் கடினம் மற்றும் சவாலானது சி ப்ரோக்ராம்மிங் அல்லது மெட்லாப் மாணவர்கள் ஒரு திட்டம் எழுத 100 வரிகளை பயன்படுத்தினால் அதே செயலை 15 வரிகளில் எழுத வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் 15 வரிகள் சரி பேராசிரியர் தீபா வெங்கைத் எனவே ஸ்மார்ட் கணித சிந்தனை என்பது அவர்கள் வரும்போது வளர விரும்புவதற்கு ஏதுவானது மேலும் சோதனை முயற்சிகளைப் பொறுத்தவரை அவர்களின் பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலும் மாணவர்களுக்கு உபகரணங்கள் கையாளும் பயிற்சி இல்லை நான் பயிற்சி சொல்லும்போது ஆராய்ச்சியை பற்றி கூறவில்லை அசிலோஸ்கோப் போன்ற எளிய விஷயங்களைப் கையாள தெரிவது இல்லை அது அவர்களின் தவறு என்று கூற முடியாது அவற்களுட்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வெளிப்பாடு இல்லாதது பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் ஆமாம் வெளிப்பாடு இல்லாதது கல்லூரிகளில் பெரும்பாலானவை 4 அல்லது 5 மாணவர்களுக்கு 1 உபகரணத்தில் பயிற்சி அளிப்பார்கள் அவற்றில் சிலர் பயிற்சி பெறுவார் சிலர் உண்மையில் அதைப் பயன்படுத்துவது இல்லை எனவே மாணவனுக்கு எனது ஒரே அறிவுரை அவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் பரிசோதனைகள் முயற்சி செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு அது பெரிய சவாலானது என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது மிகப்பெரிய சவால் உரிமை பற்றியது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேசன் ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட கருவிக்கான உரிமை இல்லாமை இந்த நுண் மின்னணு மற்றும் போடோனிக்ஸ் போன்றவை பெரிய வசதிகள் ஆகும் அதில் பயிற்சி செய்வது எதையும் விட நெறிமுறை கலாச்சாரம் என்று நினைக்கிறேன் நீ ஒரு இடத்தில் வேலை செய்கிறாய் பல மாணவர்கள் அதை ஒரு கல்லூரியைப் போல உணர்கிறார்கள் நான் காலையில் வருகிறேன் மாலையில் வீடு செல்வேன் என்று பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனது வேலை முடிந்துவிட்டது யாரோ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று செல்ல கூடாது இந்த எண்ணம் மாற வேண்டும் அவர்கள் வகையான உபகரணங்கள் பயன்படுத்தி ஒரு ஒற்றுமை காண வேண்டும் அதன் பின்னர் மட்டுமே முடிவு வெளியே வரும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி தொழிற்துறையின் முன்னோக்கு என்று சொல்லுவோம் எனவே ஒரு முதுகலைப் பட்டம் குறிப்பாக எம் டி ஆராய்ச்சி அடிப்படையிலான பட்டப்படிப்பை முடித்தபின் அந்த நபர் மாணவர் ஒரு குறுகிய துறையில் நிபுணராக மாறி வருகிறார் என்று எப்பொழுதும் உணருகிறார் மற்றும் பெரும்பாலும் எம் டி திட்டங்கள் கூட அவர்களின் நேரம் சிறியதாக இருக்கலாம் ஏனெனில் உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு அடிப்படையில் சில எல்லை தள்ளும் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்கள் வேலை செய்யும் சில பகுதிகளே பேராசிரியர் தீபா வெங்கையர் இல்லையெனில் நீங்கள் வெளியிட முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆம் எனவே அந்த சூழலில் எம் டி பாரம்பரியமாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் துறையில் முடிக்கும் மாணவர்களுக்கு தொழிலில் துறை ஆர்வம் காட்டுகிறார்கள் நன்கு வளர்ச்சி அடைத்த தொழிற்சாலைகள் அவர்களை தேடுகிறார்களா பேராசிரியர் தீபா வெங்கடேசன் நிச்சயமாக நாங்கள் செய்யும் திட்டங்களில் சில தொழில் துறைகளில் ஆர்வம் இருக்காது உதாரணமாக குவாண்டம் கம்யூனிகேஷன் அல்லது குவாண்டம் கம்ப்யூட்டிங் அது தொழில் துறையில் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தற்போது ஆர்வமாக உள்ளது ஆமாம் பேராசிரியர் தீபா வெங்கடேசன் இல்லை நிறைய பணம் செலவழிக்காது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆமாம் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் ஆனால் கிரிட் போன்ற சில பகுதிகளும் உள்ளன அவற்றில் ஆராய்ச்சி முடிவுகள் தொழில் துறையில் மிகவும் எதிர்பார்க்க படுகிறது இது சரியானதுதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேசன் அதுபோல வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அமைப்புகளில் செய்கின்ற பல விஷயங்களைத் துல்லியமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் சரி இங்கு வேலை செப்பவர்கள் தரத்தில் பங்கேற்கிறார்கள் ஆனால் மாணவர்கள் கவலைப்படுவது குறிப்பிட்ட நேரத்தில் எதாவது ஒன்றில் எப்படி பி டி ஐப் பெறுவது ஆனால் தொழில் துறையில் எதிர்பார்ப்பு வேறு விதமாக உள்ளது எனவே மாணவர்கள் தொழில் துறை தேவையை அறிந்து அதற்கு தகுந்தது போல குறிப்பிட்ட நேரத்தில் தீர்வு தர முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் உண்மையில் என்ன செய்துள்ளார்கள் என்பதை நேரடியாகத் தொடர்பு படுத்தத் தேவையில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேசன் எனவே அவர்கள் பி டி பட்டப்படிப்பை முடித்துவிட்டால் நேரடியாக தொடர்புடையது என்பது அவசியமில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்களது சிறப்பு பகுதிகள் பேராசிரியர் தீபா வெங்கடேசன் சிறப்பு பகுதிகள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இந்த சூழலில் உண்மையில் MS மற்றும் PhD மின் பொறியியல் துறையில் முடிக்கும் மாணவர்கள் என்ன நிலைகளை அடைகிறார்கள் பேராசிரியர் தீபா வெங்கடேசன் எம் மாணவர்களுள் பெரும்பாலானவர்கள் PhD செய்வர் டி முடித்தவர்கள் போஸ்ட் பி தொழில் துறையிலும் பல மாணவர்கள் ஈர்க்க படுகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேசன் அவர்கள் நிச்சயமாக வேலை செய்கிறார்கள் உதாரணமாக எங்கள் போடோனிக்ஸ் மாணவர் ஒருவர் இளங்கலை முடித்த பிறகு தேஜாஸ் நிறுவனத்தில் தகவல்தொடர்பு நெட்வொர்க்கில் காணப்பட்டார் அவரது ஆராய்ச்சி திட்டம் ஆப்டிகல் சிக்னல் செயல்முறை அது அநேகமாக 10 ஆண்டுகளாக உள்ளது அவர் தனது பி டி யில் உருவாக்கிய ஆப்டிகல் சிக்னல் ப்ராசசர் தொழில் துறையில் அடுத்த 10 ஆண்டுகள் செயல்படுத்தப்படும் என்று பார்க்க முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் அவருக்கு ஏற்பட்ட நிபுணத்துவம் காரணமாக தேஜாஸ் நெட்வொர்க்கில் சேர்க்கப்பட்டார் அதுபோல உதாரணமாக ஜி ஈ இல் வைக்கப்பட்ட மற்றொரு மாணவர் இருக்கிறார் டி பிரச்சனைக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை சிலர் தங்கள் முதுநிலை அல்லது இளநிலைக்கு பின்னர் சோலார் கரிம எலக்ட்ரிக் பொருள் போன்றவற்றில் சொந்த தொழில் தொடங்கினர் எனவே மாணவர்களுக்கு பல சாத்தியக்கூறுகள் உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மாணவர்களிடம் என்ன நடக்கிறது என்பதை ஆசிரியர்களிடம் இருந்து பார்ப்போம் டி மாணவர்களின் ஆராய்ச்சி வெற்றியை எப்படி அளவீடு செய்வீர்கள் பாரம்பரியமாக மக்கள் பிரசுரங்களைப் பற்றி பேசுகிறார்கள் அதை தவிர எது பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாகவே நாம் தொடர்ந்து பார்ப்போம் ஒருவருடன் ஒப்பிடுகையில் ஆராய்ச்சியாளராக வளர்ந்து வரும் மாணவரை வேறு எந்த வழியிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் பேராசிரியர் தீபா வெங்கடேசன் நிச்சயமாக ஒவ்வொரு ஆராய்ச்சி மாணவரும் தங்கள் வழிகாட்டி சிந்திக்காத பிரச்சனை தீர்வுகளை கொடுக்க முடியும் இப்படித்தான் அவர்களை அளவிட முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் மேலும்பல ஆண்டுகளாக வரும் உங்கள் மதிப்பீடு காப்புரிமைகள் பதிப்புகள் நீங்கள் கொண்டிருக்கும் மேற்கோள்களின் எண்ணிக்கை போன்றவை மாணவருக்கு இடையே கலந்துரையாடலைப் பெறுவது மிகவும் சந்தேகத்திற்குரியது அல்ல அவர்களுக்கு கருத்துகளை அளிப்பதை விட மாணவர்கள் சிந்திக்க முயற்சிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன் அது வெற்றிக்கான நடவடிக்கை என்று நினைக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மாணவர்களுக்கு குறிப்பாக ஆராய்ச்சி அறிஞராக தொடர்பு மிகவும் முக்கியமான விஷயம் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்கள் குழுவில் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் வழிகாட்டியுடன் எவ்வளவு நன்றாக அடிக்கடி தொடர்புகொள்கிறார்கள் உங்கள் பார்வையில் எத்தனை முறை மாணவர்கள் தங்கள் வழிகாட்டியை சந்திக்க வேண்டும் பேராசிரியர் தீபா வெங்கையர் நீங்கள் 2 விஷயங்களை சுட்டிக்காட்டி உள்ளீர்கள் சக குழுவுடன் தொடர்பு மற்றும் வழிகாட்டியுடன் தொடர்பு எங்கள் போடோனிக்ஸ் குழுவில் இது வழிகாட்டியை பொறுத்து மாறுகிறது ஆனால் குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை என்று சொல்லலாம் மேலும் கூட்டம் அது பெரும்பாலும் மாணவர்கள் வழிகாட்டி சார்ந்து இருக்க செய்யும் தொடர்பு குறைந்தால் பெரும்பாலும் மாணவர்கள் கவனம் வெளியே போகும் என்று அர்த்தம் எனவே வாரம் ஒரு முறைதான் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் முக்கியமாக நாம் வலியுறுத்துவது அவர்களுடைய சக மாணவர்களுடன் ஒருங்கிணைப்பு நாங்கள் தொடர்பு குழுவாக செயல்படும் மிகவும் பெரிய குழு அது 6 ஆசிரியர்களாக இருக்கிறது நாங்கள் ஒன்றாக வேலை செய்கின்ற 6 பேர் இது போன்ற ஆராய்ச்சி குழு மக்கள் அமைக்க வேண்டும் என்றால் பியர் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்வதே சிறந்தது இது ஆசிரியருக்கு பொதுவாக அழைக்கப்பட்ட ஒரு சிறிய தலைப்பில் இருக்கக்கூடும் இது உங்களுக்குத் தெரிந்த ஒரு ஆய்வுக் கட்டுரை பற்றிய விவாதமாக இருக்கலாம் பியர் லேர்னிங் மிகவும் மதிப்பு வாய்ந்தது குறிப்பாக சில இடங்களில் அதிகப்படியான இடஒதுக்கீடு உள்ளது எனவே மாணவர்கள் ஒருவரையொருவர் பேசுவதும் ஒருவருக்கொருவர் விளக்கக்காட்சிகளை வழங்குவதும் சீனியரை பொருத்தவரை உள்ளீடுகளை பெறுவதும் முக்கியம் என நினைக்கிறேன் பின்னர் நிச்சயமாக வழிகாட்டியுடன் வாரத்திற்கு ஒருமுறையாவது தொடர்பு வேண்டும் மேலும் மாணவர்கள் ஆராய்ச்சி வேலைகளில் சில இணைப்புகளை வைத்திருந்தால் மற்ற பகுதிகளிலிருந்தும் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க வேண்டும் அது ஒரு இணைப்பு இல்லை என்றாலும் அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பது நல்லது அதாவது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு அந்த விஷயங்களுக்குக் பெரிய பார்வையை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நாம் முடிவுக்கு வர வேண்டும் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் துறையில் எம் டி பயில வரும் மாணவருக்கு உங்கள் அறிவுரை என்ன பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் பெரும்பாலும் அவர்கள் ஒரு கணிதவியலாளராக வேலை செய்ய வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் எந்த பகுதியில் நீங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் அடிப்படையில் இயற்பியல் மற்றும் கணிதம் ஆர்வம் வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் தீபா வெங்கைத் உங்கள் இயற்பியல் மற்றும் கணிதத்தில் நன்றாக வேலை செய்யுங்கள் ஆராய்ச்சி என்பது குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும் திட்டம் இல்லை உங்கள் ஆலோசகருக்கு பிரச்சனையை தீர்க்கும் வழி தெரியாது அப்படி தெரிந்தால் ஆலோசகருக்கு ஒரு மாணவர் தேவை இல்லை ஆலோசகரே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வேலை செய்ய முடியும் எனவே ஆலோசகரிடம் இறுதி பதிலை எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் இலக்கு கூட தெளிவாக இல்லை பிரச்சனை மட்டுமே சரியானது அது உருவாகும் எனவே நீங்கள் பொறுமையான மனோபாவத்தை கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசுங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவர்களுடைய பிரச்சினைகள் என்ன எவ்வாறு தீர்க்கிறார்கள் கற்பித்தல் உதவுகிறது முடிந்தால் ஒரு செயல்திறன்மிக்க ஆசிரிய உதவியாளராக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் சில விஷயங்களைக் கற்பிக்க முயற்சி செய்தால் நீங்கள் இணைப்பையும் பெறுவீர்கள் உங்கள் ஆராய்ச்சி சிக்கல்களும் தீர்ந்துவிடும் அதற்கான ஆவண ஆதாரங்கள் எதுவும் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆமாம் பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் ஆமாம் கற்பித்தல் ஆராய்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் ஆராய்ச்சி கற்பிப்பதற்கு உதவுகிறது என்று நான் உணர்கிறேன் எனவே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் சில விஷயங்களை நீங்கள் திட்டத்தில் இருக்கும்போது கற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் கணிதங்கள் மற்றும் இயற்பியல் போன்றவை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அந்த குறிப்பு மிகப்பெரியது எங்களுடன் சேர்த்ததற்கு நன்றி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் நன்றி மிக நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நீங்கள் இங்கு இருப்பது மகிழ்ச்சி பேராசிரியர் தீபா வெங்கடேஷ் ஆமாம்